கிர்ச்சோஃப்பின் விதி எனவே என்னவாக இருக்கும் நான் பொருள் A1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் பொருள் A1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நான் அதை பராமரிப்பதாக சொன்னேன் அது ஒரு சமநிலை என்று சொன்னேன் அமைப்பு சமநிலையில் உள்ளது என்று நான் சொன்னேன் அதாவது அந்த மேற்பரப்பின் வெப்பநிலை தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் சரி எனவே அது தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் இப்போது அது மாறாமல் பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் படு கதிர்வீச்சு எதுவாக இருப்பினும் அது உமிழப்படும் எதற்கும் சமமாக இருக்க வேண்டும் சரி இல்லையெனில் நீங்கள் சமநிலையை பராமரிக்க முடியாது ஏனெனில் திடப்பொருளின் கொள்ளளவிற்கு ஆற்றல் கூடுதலாக இருக்கும் மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது எனவே நீங்கள் வெப்பநிலையை அதிகரிக்க விரும்பவில்லை என்றால் அனைத்து படு கதிர்வீச்சும் சமமாக இருக்க வேண்டும் மொத்த படு கதிர்வீச்சும் மேற்பரப்பில் இருந்து மொத்த உமிழ்வுக்கு சமம் மாணவர் அது ஏன் மாணவர் அது ஒரு நல்ல கேள்வி எனவே பிரதிபலிப்பு எதிரொளிப்பு இருந்தால் அனைத்தும் அனுமானம் என்றால் பிரதிபலிப்பு இருந்தால் சரி மேற்பரப்பில் உறிஞ்சுதல் மட்டுமே இருந்தால் மொத்த படுகதிர் எதுவாக இருந்தாலும் அது வெளிப்பட வேண்டும் ஆனால் பிரதிபலிப்பு இருந்தால் எனவே இந்த நிபந்தனை பிரதிபலிப்பு இல்லை என்ற நிலைக்கு மட்டுமே பொருந்தும் பிரதிபலிப்பு இருந்தால் பிரதிபலிப்பு இருந்தால் உறிஞ்சப்பட்ட மொத்த கதிர்வீச்சு ஆனது வெளிப்படும் உமிழப்படும் மொத்த கதிர்வீச்சுக்கு சமமாக இருக்கும் இல்லையெனில் வெப்பநிலையில் மாற்றம் இருக்கும் மாணவர் அது ஒரு பிரச்சனையல்ல ஏனென்றால் எதுவெல்லாம் கடத்தப்படுகிறதோ அது உமிழ்வில் மூடப்பட்டிருக்கும் சுற்றியுள்ள எல்லா இடங்களிலிருந்தும் மேற்பரப்பை விட்டு வெளியேறும் கதிர்வீச்சின் மொத்த அளவு என்னவாக இருந்தாலும் அது டிரான்ஸ்மிஷன் ஐ உள்ளடக்கியது இவற்றுக்கு இடையே நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் மொத்த உமிழ்வின் அளவை நீங்கள் பார்க்கும்போது அவற்றுக்கிடையே வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே பொதுத்தன்மையை இழக்காமல் ஒரு ஒளிபுகா பொருள் என்று இப்போதைக்கு வைத்துக்கொள்வோம் எனவே இந்த பொருள்கள் ஒளிபுகாது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த பொருள்கள் ஒளிபுகாதவை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது tau என்பது 0 அதாவது tau 0 எனவே இப்போது நாம் ஒரு ஆற்றல் சமநிலையை எழுதலாம் நான் இதை அழிக்கப் போகிறேன் எனவே பொதுவாக பிரதிபலிப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே பிரதிபலிப்பும் இருந்தால் உறிஞ்சப்படும் மொத்த கதிர்வீச்சு என்னவாக இருக்கும் எனவே உறிஞ்சும் திறன் எனப்படும் அளவை வரையறுத்தோம் எனவே உறிஞ்சும் திறன் மொத்த கதிர்வீச்சால் பெருக்கப்படுகிறது எனவே G என்பது ஒரு படும் வீசுகதிர்வீழல் ஃப்ளக்ஸ் என வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் சரி எனவே அதனுடன் பெறப்பட்ட மேற்பரப்பின் பரப்பளவை நீங்கள் பெருக்க வேண்டும் அது உமிழப்படும் கதிர்வீச்சின் மொத்த அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது E1 ஆஃப் T Ts வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் E1 என்றால் என்ன எனவே உமிழ்வு E1 என வரையறுக்கப்படுகிறது E1 வகுத்தல் அதற்கேற்ற கரும்பொருள் வெப்பநிலை சரி எனவே நாம் இதை E1 என்று எழுதலாம் ஓ நான் பரப்பால் பெருக்க மறந்துவிட்டேன் E1 பெருக்கல் மேற்பரப்பின் பரப்பளவு இதுதான் மொத்த உமிழ்வு ஆகும் மேற்பரப்பால் பெறப்படும் மொத்த வீசுகதிர்வீழல் என்ன ஆமாம் மொத்த படு வீசுகதிர்வீழல் என்ன மாணவர் G ஆஃப் T மட்டுமே அதை நாம் ஏற்கனவே செய்துள்ளோம் நாம் பார்த்த அமைப்புக்காக அதை நாம் ஏற்கனவே செய்துள்ளோம் எனவே மீண்டும் அமைப்பை வரையலாம் எனவே இது ஒரு பெரிய அடைப்பு உள்ளே சிறிய பொருள்கள் உள்ளன மற்றும் மேற்பரப்பு Ts வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது மேலும் இது ஒரு கரும்பொருள் என்று நாம் கூறினோம் எனவே ஒரு மேற்பரப்பில் ஏற்படும் படு கதிர்வீச்சு மொத்த படு வீசுகதிர்வீழல் என்னவாக இருக்கும் எனவே வீசுகதிர்வீழல் எங்கே வருகிறது இது மேற்பரப்பில் இருந்து வருகிறதா அல்லது இந்த ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வருகிறதா முதன்மை மூலம் என்ன மாணவர் எனவே முதன்மை மூலம் கதிர்வீச்சை வெளியிடும் இந்த கரும்பொருள் மேற்பரப்பின் மேற்பரப்பாகும் பொருள்களுக்கு இடையிலான கதிர்வீச்சு பற்றி என்ன அங்கே கதிர்வீச்சு உள்ளது ஆனால் எந்தக் கதிர்வீச்சு இங்கே செல்கிறதோ அதே அளவு கதிர்வீச்சும் மீண்டும் மேற்பரப்பில் திரும்பும் ஏனெனில் இவை மிகச் சிறிய பொருள்கள் எனவே கதிர்வீச்சின் அளவு எதுவாக இருந்தாலும் அது இப்போது இருக்கும் என்பதை நினைவில் கொள்க நாம் மொத்த அளவைப் பார்க்கிறோம் இது லோக்கல் அளவுகளுக்கு கூட உண்மை நாம் அதற்குப் பிறகு வருவோம் எனவே நான் இந்த இரண்டு அமைப்புகளையும் ஒன்றாக எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் A1 மற்றும் A2 ஐ ஒன்றாக எடுத்துக்கொள்கிறேன் அது ஒரு வெற்றிட நிலை என்று நான் கருதுகிறேன் மேலும் இவை இரண்டும் ஒரே வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன எனவே அவை சமநிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் எனவே இந்தப் பொருள்கள் அனைத்தும் ஒன்றாகச் சமநிலையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வரும் வீசுகதிர்வீழல் ன் ஒரே ஆதாரம் வெளியில் இருக்கும் கரும்பொருள் மேற்பரப்பில் இருந்து வர வேண்டும் இது அடைப்பின் உள் மேற்பரப்பு ஆகும் எனவே G ஆஃப் Ts என்பது உண்மையில் நாம் பரிசீலித்த இந்த பெரிய அடைப்பின் உள்ளே இருந்து வரும் கரும்பொருள் கதிர்வீச்சாக இருக்க வேண்டும் எனவே நாம் பதிலீடு செய்தால் அது ஆல்ஃபா பெருக்கல் A1 அது எப்சிலோன்1 Eb பெருக்கல் A1 க்கு சமம் அச்சச்சோ இங்கே முதல் பொருளுக்கான ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே A1 ஐ ரத்து செய்யுங்கள் இந்த இரண்டையும் ரத்து செய்யுங்கள் எனவே ஆல்ஃபா1 வகுத்தல் எப்சிலோன்1 ஆனது 1க்கு சமமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே இது மிக மிக முக்கியமான உறவு இது நாம் இங்கு வரையறுத்துள்ள ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கானது என்பதை நினைவில் கொள்ளவும் இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு பொதுவான வழக்கைப் பார்க்கப் போகிறோம் இந்த பண்பை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் உண்மையான அமைப்பின் பண்புகளைப் பார்க்க முயற்சிக்கவும் எனவே இந்த வெளிப்புற மேற்பரப்பு கரும்பொருளாக இருந்தால் மட்டுமே எனவே கரும்பொருளான இந்த வெளிப்புறப் பெரிய மேற்பரப்பு இருக்கும்போது மட்டுமே இந்த உறவு செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மீண்டும் இது ஒரு இலட்சியமயமாக்கல் இப்போது இந்த வெளிப்பாட்டிலிருந்து நாம் உண்மையில் படிக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன எனவே பிரதிபலிப்பு 0 அல்ல என்று சொன்னோம் எனவே பிரதிபலிப்புத்தன்மை 0 அல்ல என்று சொன்னோம் மேலும் பொருள் ஒளிபுகாததாக இருப்பதால் டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0 என்று சொன்னோம் எனவே ஆல்பா என்பது 1 மைனஸ் ரோ இது 1 க்குக் குறைவாக இருக்க வேண்டும் அழிவின்மைப் பண்பு காரணமாக ஆல்பா கூட்டல் ரோ எனது 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அழிவின்மைப் பண்பு ஆல்பா பிளஸ் ரோ பிளஸ் டவு என்பது 1 க்கு சமம் என்பதைக் கவனத்தில் கொள்ளவும் எனவே அழிவின்மை விதியின்படி ஆல்பாஆனது 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே அதன் அர்த்தம் என்ன எனவே ஆல்பா1 ஆனது 1 ஐ விட சிறியதாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன பொருள் எனவே அந்த சிறிய பொருட்களின் எந்தப் பொருளையும் நாம் குறிப்பிடவில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே அந்த சிறிய பொருள்கள் அவை உண்மையான மேற்பரப்பு எனவே இந்த உறவு சொல்வது என்னவென்றால் எந்தவொரு உண்மையான மேற்பரப்பின் உமிழ்வு அது எப்போதும் 1 ஐ விட சிறியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் கவனித்தோம் சரியா உமிழ்வு என்பது ஒரு உண்மையான மேற்பரப்பின் உமிழ்விற்கும் அதன் கரும்பொருளுக்கும் உள்ள விகிதம் என்று நாம் கூறினோம் எனவே கரும்பொருள் கதிர்வீச்சு எப்போதும் அதிக அளவு கதிர்வீச்சை வெளியிடுகிறது மற்றும் உண்மையில் அது ஆற்றல் சமநிலையிலிருந்து வெளிவருகிறது என்று கருதுகிறோம் இது என்ன உண்மையான மேற்பரப்பின் உண்மையான பண்பு என்ன என்பதைப் பார்க்காமல் இந்த அமைப்பிற்கு உறிஞ்சும் தன்மையும் உமிழ்வும் சமமாக இருக்க வேண்டும் என்ற உறவின் மூலம் மேற்பரப்பின் உமிழ்வு எப்போதும் 1 க்கும் குறைவாக இருப்பதைக் காட்ட முடியும் இது வீசுகதிர்வீழல் படும் போது மட்டுமே செல்லுபடியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமானது படு கதிர்வீச்சு ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சாக இருக்கும்போது மட்டுமே இது செல்லுபடியாகும் கதிர்வீச்சு ஒரு கரும்பொருளுடன் இருக்கும்போது மட்டுமே இந்த உறவு செல்லுபடியாகும் நாம் இந்த உறவை விரிவுபடுத்தப் போகிறோம் மற்றும் பிற மேற்பரப்புகளுக்கு அத்தகைய உறவின் செல்லுபடியாகுமா என்பதைப் பார்க்கப் போகிறோம் ஆனால் இப்போது நாம் காட்டியிருப்பது கரும்பொருள் கதிர்வீச்சுக்கு மட்டுமே எல்லாம் சரி எனவே வரையறையின்படி மொத்த உறிஞ்சுதல் என்பது தொகையீடு 0 முதல் முடிவிலி வரை G லாம்ப்டா ஆல்ஃபா லாம்ப்டா இன்சிடென்ட் ஆகும் ஆனால் இந்த வழக்கில் கதிர்வீச்சின் செறிவின் அடிப்படையில் இந்த கரும்பொருள் கதிர்வீச்சு ஆகும் சரி இதேபோல் எப்சிலோன் 1 என்பது தொகையீடு 0 முதல் இன்ஃபினிட்டி வரை எப்சிலான் லாம்ப்டா டிலாம்ப்டா வகுத்தல் தொகையீடு 0 முதல் இன்ஃபினிட்டி வரை டிலாம்ப்டாவுக்கு சமம் ஆகும் எனவே இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு அளவுகளும் சமமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு அளவுகளையும் சமன் செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை நினைவில் கொள்க நாம் alpha1 ஐ எப்சிலோன் 1 க்கு சமமாகச் சொல்கிறோம் G lambda ஆனது Eb க்கு சமமாக இருக்கும் போது எனவே படுகதிர்வீச்சு வீசுகதிர்வீழல் ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு ஆகும் எனவே அது எப்போது சாத்தியமாகும் மாணவர் அது சரியாக இருக்கிறது எனவே இது சாத்தியம் எனவே ஆல்பா1 எப்சிலோன்1க்கு சமமாக இருக்கும்போது மட்டுமே இது சாத்தியமாகும் எப்போது ஆல்பா லாம்ப்டா லாம்ப்டா T என்பது எப்சிலான் லாம்ப்டா ஆப் லாம்ப்டாT ஆக உள்ளதோ அப்போது எனவே ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள உறிஞ்சும் தன்மை மற்றும் நிறமாலை அரைக்கோள உமிழ்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் எனவே இது மிக மிக முக்கியமான உறவு வரையறைகள் மற்றும் எளிமையான ஆற்றல் சமநிலை மிகவும் எளிமையான ஆற்றல் சமநிலை ஆகியவற்றைப் பார்ப்பதன் மூலம் ஒரு உண்மையான மேற்பரப்பின் உறிஞ்சும் அரைக்கோளத்தின் உறிஞ்சும் தன்மையானது படும் வீசுகதிர்வீழல் ஆனது ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சின் உமிழ்வுத்தன்மைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் காட்ட முடியும் மாணவர் படும் வீசுகதிர்வீழல் ஒரு கரும்பொருள் என்றால் வேறு வழி இருக்கிறதா மாணவர் சரி மாணவர் Eb லாம்ப்டா என்று நான் எப்போதும் கருதுவது சரி ஆல்பா மற்றும் எப்சிலான் ஆகியவை நாம் இதுவரை பார்த்திராத லாம்ப்டாவின் சிறப்புச் செயல்பாடுகளாக இருக்கப் போவதில்லை என்றால் என்ன நடக்கும் என்று குறிப்பிட்ட விஷயத்தைப் பார்க்கப் போகிறோம் அதைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் அது சாத்தியமாகும் ஆனால் குறைந்த பட்சம் இப்போதைக்கு அதன் வீசுகதிர்வீழல் மட்டுமே கரும்பொருள் என்று நாம் கருதினால் அதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை வேறு ஏதேனும் கேள்விகள் அடைப்பு ஒரு கரும்பொருள் அல்ல என்று வைத்துக்கொள்வோம் உட்புற அடைப்பு ஒரு கரும்பொருள் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே இப்போது கிர்ச்சோஃப் விதியின் உள் அடைப்பு ஒரு கரும்பொருள் என்று கூறும் அனுமானத்தை தளர்த்தப் போகிறோம் எனவே இப்போது நாம் உண்மையில் ஒரு உண்மையான அமைப்பைப் பார்க்கிறோம் கதிர்வீச்சைப் பரிமாற்றும் உண்மையான அமைப்பைப் பார்க்கிறோம் கதிர்வீச்சைப் பரிமாற்றும் உண்மையான அமைப்பைப் பார்க்கிறோம் அங்கு படும் வீசுகதிர்வீழல் ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு அல்ல இப்போது எப்சிலோன்1 ஆல்பா1 ஐ உறுதி செய்யும் பண்பு அல்லது அமைப்பின் பண்புகள் என்ன என்று ஒரு கேள்வியை நாம் கேட்கலாமா எனவே இப்போது நாம் ஒரு உண்மையான அமைப்பைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே கதிர்வீச்சுக்கான உண்மையான அமைப்பை நீங்கள் உண்மையில் வகைப்படுத்த முயற்சிப்பது இதுவே முதல் முறை எனவே பண்பு என்னவாக இருக்க வேண்டும் எப்சிலான் 1 ஆனது ஆல்பா 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைப்பின் பண்புகள் என்ன எனவே இங்கே நான் படு கதிர்வீச்சு ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு அல்ல என்று கருதுகிறேன் வெளிப்பாடுகளை மீண்டும் எழுதுவோம் ஆல்ஃபா1 என்பது 0 முதல் முடிவிலிக்கு தொகையீடு செய்வதாகும் எனவே கேள்வி என்னவென்றால் இது தொகையீடு 0 முதல் முடிவிலி வரை எப்சிலான் லாம்ப்டா வகுத்தல் எப்போது இந்த இரண்டு அளவுகளும் சமமானவை எனவே இது வரையறையின்படி மொத்த உமிழ்வு க்கு சமம் ஆகும் எனவே G lambda i என்பது ஒரு கரும்பொருள் கதிர்வீச்சு இல்லை என்றால் இவை இரண்டும் எப்போது சமமாக இருக்கும் மாணவர் எப்போது மாணவர் லோக்கல் அளவுக்கு மட்டுமே பரவுகிறது இது ஏற்கனவே ஸ்பெக்ட்ரல் அரைக்கோளமானது அதாவது ஸ்பெக்ட்ரல் அரைக்கோள அளவு எப்போதும் தொகையீடுகளை நினைவில் கொள்ளுங்கள் அந்த தொகையீடுகள் என்ன என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இது ஆல்பா லாம்ப்டா T ஏற்கனவே அரைக்கோளத்தில் உள்ள இரண்டு கோணங்களில் தொகையீடப்பட்டுள்ளது எனவே இது ஏற்கனவே நிறமாலை அரைக்கோள அளவு எனவே அது எப்போது சமமாக முடியும் சமத்துவம் எப்போது செல்லுபடியாகும் எனவே G lambda i என்பது கரும்பொருள் கதிர்வீச்சு அல்ல அது கரும்பொருள் கதிர்வீச்சு அல்ல என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே எப்போது சமமாக முடியும் எனவே இந்த இரண்டு அளவுகளும் ஒரே நேரத்தில் அலைநீளத்தில் இருந்து சுயாதீனமாக இருக்கும்போது மட்டுமே எனவே ஒரு அனுமான வழக்கை எடுத்துக் கொள்வோம் எனவே ஆல்பா லாம்ப்டா என்பது லாம்ப்டாவின் செயல்பாடு அல்ல என்றும் அதே போல் எப்சிலன் லாம்ப்டா என்றால் T என்பது லாம்ப்டாவின் செயல்பாடு அல்ல என்றும் வைத்துக்கொள்வோம் இவை இரண்டும் லாம்ப்டாவின் செயல்பாடுகள் இல்லை என்றால் அது சாத்தியம் என்பதை ஒரு கணம் ஏற்றுக் கொள்ளுங்கள் அது எப்படி சாத்தியம் என்பதை ஒரு நிமிடத்தில் விவரிக்கிறேன் எனவே உறிஞ்சும் தன்மை மற்றும் உமிழ்வு ஆகியவை லாம்ப்டாவின் செயல்பாடல்ல என்று நீங்கள் கூறினால் இந்த தொகையீடு அடிப்படையில் கொதிக்கும் கீழிறங்கும் எனவே இது ஒரு உண்மையான மேற்பரப்புக்கானது என்பதை நினைவில் கொள்ளவும் உண்மையான மேற்பரப்புகளுடன் கதிர்வீச்சின் உண்மையான மேற்பரப்பு பரிமாற்றத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் எந்த மேற்பரப்பும் கரும்பொருள் என்று நாம் கருதவில்லை இப்போது இந்த வகையான மேற்பரப்புகள் எனவே லாம்ப்டா வரம்பிற்கு மேற்பரப்புகள் உள்ளன எனவே உறிஞ்சுதல் என்பது லாம்ப்டாவின் செயல்பாடு அல்ல இது சில பொருள்களுக்கானது இவற்றின் சில உதாரணங்களை சிறிது நேரத்தில் தருகிறேன் குறிப்பிட்ட பொருளுக்கு லாம்ப்டாவின் சில வரம்புகளுக்கு உறிஞ்சும் தன்மை மற்றும் உமிழ்வு ஆகியவை ஒரே நேரத்தில் அலைநீளத்தின் செயல்பாடாக இல்லை என்பது கண்டறியப்படுகிறது இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உண்மையில் பனி உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் இந்த பனியையும் இந்த மலைகளையும் பார்க்கிறீர்கள் எனவே அவை கதிர்வீச்சை வெளியிடுகின்றன மற்றும் உறிஞ்சுகின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதல் உண்மையில் நடைபெறும் அலைநீளத்தைப் பொருட்படுத்தாமல் அவை உண்மையில் உறிஞ்சி வெளியிடுகின்றன உங்களில் எத்தனை பேர் புகைப்படம் எடுப்பீர்கள் எத்தனை பேர் புகைப்படம் எடுப்பதை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறீர்கள் மாணவர் சரி சரி எனவே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் பனியின் படங்களை எடுத்தீர்களா மாணவர் இல்லை முயற்சிக்க வேண்டாம் எனவே நீங்கள் சாதாரண லென்ஸ் மற்றும் சாதாரண கேமரா மூலம் உங்களுக்குத் தெரிந்த பனியின் படங்களை உண்மையில் எடுக்கும்போது என்ன நடக்கிறது என்பது மங்கலான படம் நீங்கள் மங்கலான படத்தைப் பெறுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த மேற்பரப்பில் இருந்து வெளிவரும் எந்த கதிர்வீச்சும் உண்மையில் அலைநீளத்திலிருந்து சுயாதீனமாக இருப்பதால் நீங்கள் படம் எடுக்கும்போது நீங்கள் உண்மையில் கைப்பற்றுவது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இருக்கும் என்பதை நினைவில் கொள்க சரி எனவே உமிழப்படும் ஒளி அல்லது மேற்பரப்பினால் வெளிப்படும் கதிர்வீச்சு அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் கூர்மையாக இல்லாவிட்டால் நீங்கள் பிடிக்கப் போகும் படம் முற்றிலும் மங்கலாகிவிடும் மற்றும் உண்மையில் நீங்கள் பனியைப் பிடிக்கும்போது அதுதான் நடக்கும் எனவே மக்கள் வழக்கமாக என்ன செய்வது UV வடிகட்டி என்று ஒன்றைப் போடுவது எனவே பனியைப் பிடிக்க ஒரு வடிகட்டி உள்ளது எனவே நீங்கள் ஒரு பனி பொருள் அல்லது பனி இருக்கும் மலையின் புகைப்படத்தை எடுக்க விரும்பினால் நீங்கள் UV வடிப்பானைப் பயன்படுத்த வேண்டும் அது பனியின் இந்த பண்பு காரணமாகும் எனவே பனி சில சுவாரஸ்யமான பண்புகளைக் கொண்டுள்ளது உண்மையில் அத்தகைய பண்பு கொண்ட வேறு பல பொருள்கள் உள்ளன எனவே லாம்ப்டா லாம்ப்டா1 லாம்ப்டா2 வரம்புகள் உள்ளன தோராயமாக உறிஞ்சும் தன்மை மற்றும் உமிழ்வு ஆகியவை நிலையானதாக இருக்கும் எனவே அவை மாறிலியாக இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட வரம்பில் உள்ளது அனைத்து வரம்புகள் அல்ல எனவே குறிப்பிட்ட வரம்பில் உறிஞ்சும் தன்மை மற்றும் உமிழ்வு ஒரு நிறமாலை அரைக்கோள உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் மற்றும் அலைநீளத்திலிருந்து நிலையானவை மற்றும் சுயாதீனமானவை உண்மையில் அத்தகைய மேற்பரப்புகள் சாம்பல் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அத்தகைய மேற்பரப்புகள் சாம்பல் மேற்பரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன உண்மையில் கரும்பொருள் என்ற யோசனையிலிருந்து இந்த பெயர் தோன்றியிருக்கலாம் கரும்பொருள் அனைத்து அலைநீளங்களிலும் உமிழ்கிறது அது அனைத்து அலைநீளங்களிலும் சாம்பல் பரப்புகளிலும் உறிஞ்சும் ஒரு சிறப்புப் பண்பு உள்ளது அங்கு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உள்ளது அதில் அவை அனைத்து வீசுகதிர்வீழலையும் உறிஞ்சி அனைத்து வீசுகதிர்வீழல்களையும் வெளியிடுகின்றன அதனால் தான் உண்மையில் சாம்பல் என்ற பெயர் அந்த யோசனையிலிருந்து வந்தது எனவே அடுத்த விரிவுரையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் இதை முன்னோக்கி எடுத்து மற்ற கதிர்வீச்சு பண்புகளை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் மேலும் உண்மையில் கிர்ச்சோஃப் விதியிலிருந்து தொடங்கி உண்மையான மேற்பரப்பின் கதிர்வீச்சின் உண்மையான அளவைப் பார்ப்போம் எனவே கிர்ச்சோஃப் விதியைப் படித்து ஒரு மேற்பரப்பின் உறிஞ்சும் தன்மையும் அலைநீளத்திற்கான மேற்பரப்பின் உமிழ்வுத்தன்மையும் அலைநீளத்தைப் பொருட்படுத்தாது என்று கூறுவதன் அர்த்தம் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன்